இந்த விரிவுரையில் எங்கள் கடைசி விரிவுரையில் நீங்கள் பார்த்த எஸ் எம்32 போர்ட்டு STM32 board ல் கிடைக்கக்கூடிய சில யுனிக் இன்புட் அவுட்புட் unique input output அம்சங்களைப் பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த விரிவுரையில் நாம் முதலில் பல்ஸ் விட்த் மாடுலேஷன் pulse width modulation ஐப் பற்றி பேசுவோம் சுருக்கமாக நாம் பி டபிள்யு எம் PWM என்று அழைக்கிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட போர்ட்டு board ல் பி எம் PWM ஐ எவ்வாறு பயன்படுத்துவது கடைசியாக இந்த போர்டில் இன்டெரப்ட்ஸ் interrupts களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காணலாம் முதலில் பல்ஸ் விட்த் மாடுலேஷன் pulse width modulation ஐப் பற்றி பேசலாம் இது ஒரு டெக்னிக் technique ஆகும் அங்கு நீங்கள் ஒருவித டிஜிட்டல் வாலுயு digital value வை சமமான அனலாக் வாலுயு analog value வாக என்கோட் encode செய்ய முடியும் ஆனால் நேரடியாக அல்ல அதை என்கோட் encode செய்ய ஒரு மறைமுக வழி உள்ளது இந்த விரிவுரை தொடரும் போது அதை நாம் புரிந்துகொள்வோம் முதலில் பல்ஸ் விட்த் மாடுலேஷன் pulse width modulation என்ன என்பதைப் பார்ப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் பி எம் PWM ஐப் பயன்படுத்தி நாம் ஒருவித ரெக்டாங்குலர் டிஜிட்டல் வேவ்பார்ம் rectangular digital waveform ஐ உருவாக்க முடியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் time period டி T க்குள் நாம் என்கோட் encode செய்ய முயற்சிக்கும் சில அளவுருக்களுக்கு சரியான அளவு விகிதத்தில் சில வகையான அம்சங்களைக் கொண்டுவருவதற்கு பி எம் PWM எங்களுக்கு உதவுகிறது இது ஆன் ஆஃப் ON OFF நடத்தையிலிருந்து வருகிறது இந்த அலைவடிவம் அதிகமாக இருக்கும்போது அது ஆன் ON ஆக உள்ளது என்றும் அது குறைவாக இருக்கும்போது அது ஆஃப் OFF ஆக உள்ளது என்றும் கூறுகிறோம் ஆர்வமான விஷயம் என்னவென்றால் எங்கள் அலைவடிவம் எவ்வளவு காலம் ஆன் ON ஆக உள்ளது மற்றும் எவ்வளவு காலம் ஆஃப் OFF ஆக உள்ளது என்பதாகும் அவுட்புட் சிக்னல் output signal ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆன் ON மற்றும் ஆஃப் OFF கால இடைவெளிகளுக்கு இடையில் மாற்றம் செய்யப்படும் நிச்சயமாக இந்த ஆன் ON நேரமும் ஆஃப் OFF நேரமும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நிலையானதாக நிர்ணயிக்கப்படும் எம் PWM ஐப் பல்வேறு அப்ளிகேஷன் application களில் பயன்படுத்தலாம் டேட்டா data தொடர்புகள் மற்றும் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் control applications களில் பயன்படுத்தலாம் அவை எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design க்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றன கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் communication application களுக்கு நீங்கள் சில தகவல்களை என்கோட் encode செய்ய பி எம் PWM ஐப் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே விவாதத்தின் நோக்கத்திற்கு நாம் அதை அறியத் தேவையில்லை இப்போது பி எம் PWM எவ்வாறு சரியாக இயங்குகிறது என்று பார்ப்போம் எம் PWM ஆல் உருவாக்கப்படும் இந்த அலைவடிவத்தில் கால அளவு மாறிலியாக வைக்கப்படுகிறது இந்த கால அளவு டி T ஐ நாங்கள் குறிப்பிட்டவுடன் இது மாறிலியாக இருக்கும் இப்போது நாம் என்கோட் encode செய்ய விரும்பும் அளவுருக்களைப் பொறுத்து நாம் மாறுபட முயற்சிக்கிறோம் இது பல்ஸ் விட்த் pulse width அல்லது ஆன் ON டைம் time இதை டி ஆன் t on என்று அழைப்போம் இந்த டி ஆன் t on என்பது நாம் என்கோட் encode செய்ய விரும்பும் அளவுருக்களுக்கு நேர் விகிதத்தில் மாறுபடும் ஒன்று இந்த வகையில் இந்த செவ்வக அலைவடிவத்தின் டியூட்டி சைக்கிள் duty cycle என்று ஒன்றை வரையறை செய்கிறோம் நேரம் மற்றும் பல்ஸ் pulse ஆன் ON விகிதம் சதவீதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே உண்மையில் டியூட்டி சைக்கிள் duty cycle என்பது பல்ஸ் இஸ் ஆன் pulse is onடோட்டல் டைம் பீரியட் total time period அல்லது பல்ஸ் பீரியட் pulse period ஆல் வகுக்கப்பட்டு 100 ஆல் பெருக்கப்பட்டு கிடைப்பது டோட்டல் டைம் total time ஆக வரையறுக்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் பல்ஸ் ஆன் டைம் pulse on time டி ஆன் t on கேப்பிடல் capital டி T ஆல் வகுக்கப்பட்டு 100 ஆல் பெருக்கப்பட்டு உங்களுக்கு கிடைப்பது டியூட்டி சைக்கிள் duty cycle ஆகும் எம் PWM ஐப் பொறுத்தவரை கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் உங்களிடம் எந்த டியூட்டி சைக்கிள் duty cycle இருந்தாலும் நீங்கள் சில சராசரி மதிப்பை வரையறுக்கலாம் வேவ்பார்ம் waveform ன் ஆவெரேஜ் average அல்லது டிசி வாலுயு DC value என்ன ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் Fourier transform ஐப் பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த வேவ்பார்ம் waveform ன் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் Fourier transform ஐ நீங்கள் எடுத்துக் கொண்டால் டிசி DC காம்போனென்ட் component களாக இருக்கும் ஜீரோ 0 லெவல் level ல் சில ஆம்ப்ளிடியூட் amplitude களைப் பெறுவீர்கள் இந்த வோல்ட்டேஜ் voltage ஜீரோ 0 வோல்ட் volt முதல் அதிகபட்சம் வரை மாறுபடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இதை 5 வோல்ட்ஸ் volts என்று சொல்லலாம் இடையில் இந்த புள்ளியால் ஆன கோடு மூலம் சராசரி மதிப்பு காட்டப்படுகிறது இந்த சராசரி மதிப்பு பல்ஸ் இஸ் ஆன் pulse is on எவ்வளவு நேரம் உள்ளது என்பதைப் பொறுத்தது ஆன் பீரியட் on period அதிகம் இருந்தால் இந்த புள்ளியால் ஆன கோடு மேல் நோக்கி நகரும் ஆனால் பல்ஸஸ் வகைகள் மிகவும் குறுகியதாக இருந்தால் இந்த புள்ளியால் ஆன கோடு கீழ் நோக்கி நகரும் டியூட்டி சைக்கிள் duty cycle ஐ சரிசெய்வதன் மூலம் நாம் அலைவடிவத்தின் சராசரி மதிப்பை சரிசெய்கிறோம் நீங்கள் வெறுமனே ஒரு இன்டெக்ரல் integral ஐ எடுத்து சராசரியை எடுத்துக் கொண்டால் அலைவடிவத்தின் சராசரி மதிப்பை டைம் பீரியட் time period டி T கால இடைவெளியில் கணக்கிடலாம் ஆகவே 0 முதல் டி T வரையிலான காலப்பகுதியில் ஒருங்கிணைந்த ஒன் டைம் பீரியட் one time period fdt என்று சொல்லலாம் நீங்கள் கணக்கீடு செய்தால் இது போன்ற ஒரு மதிப்பைப் பெறுவீர்கள் அங்கு VH என்பது ஹை லெவல் ஆப் வோல்ட்டேஜ் high level of voltage ஆகும் VL என்பது லோ லெவல் ஆப் வோல்ட்டேஜ் low level of voltage ஆகும் இது டி ஆன் t on பீரியட் ஆப் டைம் period of time க்கு அதிகமாக உள்ளது இது டி ஆப் t off 1 டி ஆன் t on t off 1 t on பீரியட் ஆப் டைம் period of time க்கு குறைவாக இருக்கும் ஏனென்றால் நாம் டி T ஆல் வகுக்கிறோம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குறைந்த அளவிலான மின்னழுத்தம் ஜீரோ 0 வோல்ட் volt ஆக எடுக்கப்படுகிறது எனவே வி எல் VL 0 என்றால் இரண்டாவது சொல் மறைந்துவிடும் எனவே உங்கள் சராசரி மதிப்பு டி ஆன் t on வி எச் VH இல் மட்டுமே இருக்கும் எனவே டி ஆன் t on ஐ சரிசெய்வதன் மூலம் சராசரி மதிப்பு ஆன் பீரியட் on period அல்லது டியூட்டி சைக்கிள் duty cycle க்கு மறைமுகமாக விகிதாசாரமாக மாறும் டைம் பீரியட் time period நிலையானதாக இருந்தால் டியூட்டி சைக்கிள் duty cycle டி ஆன் t on க்கு விகிதாசாரத்தில் இருக்கும் இது சராசரி மதிப்பிற்கு விகிதாசாரமாகும் இப்போது இந்த பி டபிள்யு எம் PWM அலைவடிவிலிருந்து சராசரி மதிப்பை எவ்வாறு பிரித்தெடுக்க முடியும் எளிய வழி நீங்கள் லோ பாஸ் பில்ட்டர் low pass filter ஐப் பயன்படுத்தலாம் லோ பாஸ் பில்ட்டர் low pass filter ன் எளிய வகை ஆர் சி RC சுற்று ரெசிஸ்டென்ஸ் இன் சீரீஸ் resistance in series மற்றும் கப்பாஸிட்டர் இன் பாரெலெல் capacitor in parallel ஆகும் நீங்கள் ஒரு பல்ஸ் வேவ்பார்ம் pulse waveform ஐப் பயன்படுத்தினால் நீங்கள் அவுட்புட் வோல்ட்டேஜ் output voltage ஐப் பெறுவீர்கள் இது டிசி DC மதிப்பாக இருக்கும் ஆர் சி டைம் கான்ஸ்டன்ட் RC time constant பொருத்தமான வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மிகக் குறைந்த அதிர்வெண் கூறுகள் மட்டுமே எந்தவொரு விழிப்புணர்வும் இல்லாமல் அனுப்பப்படும் அதிக அதிர்வெண் கவனிக்கப்படும் எனவே அவுட்புட் output ல் வோல்ட்டேஜ் voltage ன் தோராயமான டிசி DC மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் எம் PWM உடன் இந்த வகையான சுற்றை டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் digital to analog converter க்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தலாம் என்பது கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் digital to analog converter என்பது நாம் பின்னர் விவாதிக்க வேண்டிய ஒரு சுற்று ஆகும் இது ஒரு டிஜிட்டல் digital இன்புட் input ஐ எடுத்து அவுட்புட் output ல் விகிதாசார அனலாக் வோல்ட்டேஜ் analog voltage ஐ உருவாக்குகிறது எனவே டிஜிட்டல் இன்புட் digital input ஐக் கட்டுப்படுத்துவதன் மூலம் அவுட்புட் அனலாக் வோல்ட்டேஜ் output analog voltage ஐ சரி செய்யலாம் இப்போது பி எம் PWM உங்களுக்கு இதேபோன்ற அம்சத்தையும் வழங்குகிறது இது ஒருவிதமான டிஜிட்டல் இன்புட் digital input என்று நீங்கள் கூறக்கூடிய அலைவடிவத்தின் டியூட்டி சைக்கிள் duty cycle யை மாற்றினால் நீங்கள் டி ஆன் t on ஐ சரி செய்கிறீர்கள் மேலும் அவுட்புட் output ல் ஒரு வோல்ட்டேஜ் voltage ஐப் பெறுகிறீர்கள் இது டி ஆன் t on -க்கு விகிதாசாரமாகும் எனவே இந்த சுற்று டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் digital to analog converter போன்றது இன்புட் input ல் டிஜிட்டல் digital மதிப்பைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பி எம் PWM அலைவடிவத்தின் பல்ஸ் விட்த் pulse width ஐ சரிசெய்கிறோம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சில சாதனங்களைக் கட்டுப்படுத்த நான் இந்த சுற்றையே பயன்படுத்துகிறேன் இது ஒரு ஹீட்டர் heater ஆக இருக்கலாம் இது லைட் light ஆக இருக்கலாம் அங்கு நான் மின்சாரம் வழங்க ஒரு பல்ஸ் pulse அலைவடிவத்தைப் பயன்படுத்துகிறேன் பெரும்பாலான சுற்றுகள் ஒரு உள்ளமைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் resistance மற்றும் கப்பாசிட்டன்ஸ் எபக்ட் capacitance effect ஐ உள்ளுக்குள்ளே கொண்டுள்ளன சில மின்னணு சுற்று இருக்கும் இன்புட் இம்பிடென்ஸ் input impedance உள்ளது மற்றும் இன்புட் input நிலையில் பெரும்பாலும் புய்ல்ட் இன் built in லோ பாஸ் பில்ட்டர் low pass filter உள்ளது எனவே இந்த லோ பாஸ் பில்ட்டர் low pass filter பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தேவையில்லை டபிள்யூ எம் PWM பல்ஸ் pulse அலைவடிவத்தை நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பும் சாதனத்திற்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் இன்புட் input நிலையில் லோ பாஸ் பில்ட்டர் low pass filter தானாகவே சராசரி மதிப்பைப் பிரித்தெடுக்கும் மற்றும் சராசரி மதிப்பின் அடிப்படையில் நீங்கள் விரும்பும் அனைத்தும் செய்யப்படும் எம் PWM இன் சில பொதுவான பயன்பாடுகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு டிசி DC மோட்டார் motor ஐக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதற்காக பெரும்பாலும் கட்டுப்பாட்டு சமிக்ஞை உள்ளது இதன் உதவியுடன் நீங்கள் மோட்டார் motor க்கு விண்ணப்பிக்கும் மின்சார விநியோகத்தை சரிசெய்யலாம் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கும் பி எம் PWM அலைவடிவம் என்றால் சராசரி மதிப்பு சமமான மின்சார விநியோகமாக இருக்கும் எனவே டியூட்டி சைக்கிள் duty cycle யை சரிசெய்வதன் மூலம் நீங்கள் மின்சார விநியோகத்தை திறம்பட சரிசெய்கிறீர்கள் இதன் மூலம் மோட்டார் motor இன் வேகத்தை சரி செய்கிறீர்கள் இது நீங்கள் நினைக்கும் ஒரு பயன்பாடு ஆகும் ஹீட்டர் heater போன்ற கேட்ஜெட் gadget ஐப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அல்லது மைக்ரோவேவ் microwave அடுப்பைப் பற்றி கூட நீங்கள் நினைக்கலாம் மைக்ரோவேவ் microwave அடுப்பின் சக்தியை நீங்கள் சரிசெய்யும்போது உண்மையில் என்ன நடக்கும் மைக்ரோவேவ் microwave பொறிமுறையை ஸ்விட்சிங் switching மூலம் ஆன் ON மற்றும் ஆஃப் OFF செய்யும் ஒரு பிடபிள்யூஎம் PWM பொறிமுறை உள்ளது மேலும் டியூட்டி சைக்கிள் duty cycle -ம் சரி செய்யப்படுகிறது ஒரு தானியங்கி ஹீட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் heater control system த்திலும் இதே நிலைதான் நீங்கள் ஹீட்டரை heater ஐ டர்ன் ஆன் turn ON மற்றும் ஆப் OFF செய்யும்போது நீங்கள் ஹீட்டர் heater ஐ டர்ன் ஆன் turn ON செய்யும் நேரம் பிடபிள்யூஎம் PWM அலைவடிவத்தின் டியூட்டி சைக்கிள் duty cycle க்கு விகிதாசாரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கும் பல ஒத்த பயன்பாடுகள் உள்ளன நீங்கள் எஸ்டிஎம்32எப்401STM32F401 போர்ட்டு board ஐ மீண்டும் பார்வையிட்டால் நீங்கள் ஆர்டினோ Arduino கனக்டர் connector ஐப் பார்த்தால் பல பி எம் PWM பின்ஸ் pins கள் குறிப்பிடப்பட்டுள்ளதைக் காண்பீர்கள் இதுபோன்ற ஆறு பி எம் PWM பின்ஸ் pins -கள் உள்ளன எம்பெட் mbed எனப்படும் ஒருவிதமான சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் ப்ளாட்பார்ம் software development platform களில் நாம் பயன்படுத்தும் ஒரு ஸ்டாண்டர்ட் standard பி எம்அவுட் PWMOut இன்டெர்பேஸ் interface உள்ளது இதை நாம் பின்னர் பார்ப்போம் எம்பெட் mbed இன் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள பி டபிள்யு எம்அவுட் PWMOut ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி standard library ஆகும் இது ஒரு பி டபிள்யு எம்அவுட் PWMOut ஐப் பயன்படுத்தும் அப்ளிகேஷன் application களை உருவாக்க எங்களுக்கு உதவுகிறது இப்போது இந்த இன்டெர்பேஸ் interface ல் சில பங்ஷன்ஸ் functions கள் உள்ளன அவை உருவாக்கப்பட்டுள்ள பி எம் PWM வேவ்பார்ம் waveform ன் டியூட்டி சைக்கிள் duty cycle ஐ அட்ஜஸ்ட் adjust செய்ய அழைக்கப்படுகின்றன ஆர்டினோ Arduino இன்டெர்பேஸ் interface ஆறு பி டபிள்யு எம் PWM அவுட்புட் output களை சப்போர்ட் support செய்கிறது ஆனால் இந்த டீடெயில்ட் detailed பின்ஸ் pins களை அக்சஸ் access செய்தால் இன்னும் பல உள்ளன எனவே நீங்கள் ஆறுக்கும் மேற்பட்ட பி எம் PWM அவுட்புட் output பின்ஸ் pins களை வைத்திருக்கலாம் அடிப்படையில் இந்த பி எம் PWM சிக்னல்ஸ் signals கள் ஆன் ON மற்றும் ஆஃப் OFF சில டைமர்ஸ் timers களைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன நீங்கள் அவுட்புட் output ஐ 1 ஆக வைக்கலாம் ஒரு வாலுயு value -வை டைமர் timer -ல் லோட் load செய்வீர்கள் மேலும் ஒரு கிளாக் clock மூலம் டைமர் timer டௌன் கௌண்டிங் down counting செய்யும் அது 0 செல்லும் வரை காத்திருக்கவும் எடுத்துக்காட்டாக இந்த ஆன் ON பீரியட் period கௌண்ட் வாலுயு count value 10 ஐக் குறிக்கலாம் இந்த ஆப் OFF பீரியட் period கௌண்ட் வாலுயு count value 18 ஐக் குறிக்கலாம் எனவே நான் அந்த அப்ராபிரியேட் வாலுயு appropriate value -வை கவுண்டர் counter அல்லது டைமர் timer ல் லோட் load செய்வேன் அது 0 வை அடையும் வரை அதை கௌண்டிங் டௌன் counting down செய்ய அனுமதிக்கிறேன் அது 0 வை அடைந்தவுடன் அதன் சிக்னல் signal மதிப்பை மாற்றுகிறேன் மற்றும் இது 10 18 10 18 10 18 என ரிபீட் repeatசெய்கிறது நான் டியூட்டி சைக்கிள் duty cycle யை மாற்ற விரும்பினால் மொத்தம் 28 ஐ வைத்திருப்பேன் ஆனால் நான் மட்டுமே முதல் பார்ட் part ஐ மாற்றுவேன் நான் செய்யும் முதல் பார்ட் part 5 ஐ இரண்டாம் பார்ட் part ஆட்டோமேடிக்கல்லி automatically 23 ஆக சரிசெய்யும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த தொகை 28 ஆக இருக்கும் ஏனெனில் பீரியட் period அப்படியே இருக்கும் நான் டியூட்டி சைக்கிள் duty cycle யை அட்ஜஸ்ட் adjust செய்யும்போது இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் adjustments கள் தானாகவே செய்யப்படுகின்றன அவுட் PwmOut லைப்ரரி library ன் ஒரு பகுதியாக அவைலபிள் available ஆக இருக்கும் பங்ஷன்ஸ் functions களைப் பார்ப்போம் அவுட் PwmOut கிளாஸ் class ஆகும் இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியென்டெட் கான்செப்ட் object oriented concept இது ஒரு குறிப்பிட்ட பின் pin இணைக்கப்பட்ட ஒரு பி அவுட் PwmOut இன்டெர்பேஸ் interface ஐ கிரியேட் create செய்யும் கிளாஸ் class ஏனென்றால் ஆர்டினோ Arduino இன்டெர்பேஸ் interface ல் டி1 D1 டி2 D2 டி3 D3என அழைக்கப்படும் பல பின்ஸ் pins களும் இருப்பதைக் காணலாம் எம் PWM பின் pin எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பி எம் டி3 PWMD3 என எழுதியுள்ளீர்கள் நான் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வேன் வ்ரைட் write மற்றும் ரீட் read என்று சில பங்ஷன்ஸ் functions கள் உள்ளன வ்ரைட் write பங்ஷன் function ஐப் பயன்படுத்தி நீங்கள் வேவ்பார்ம் waveform ன் டியூட்டி சைக்கிள் duty cycle ஐக் குறிப்பிடலாம் டியூட்டி சைக்கிள் duty cycle பிராக்க்ஷன் fraction -ஆக 0 முதல் 1 வரையில் குறிப்பிடப்படுகிறது இதன் பொருள் இது 100 ஆல் மல்டிபிளை multiply செய்யப்படவில்லை மொத்த பீரியட் period ஆல் டிவைட் divide செய்யப்பட்ட பீரியட் period ல் இது ஒரு பிராக்க்ஷன் fraction -ஆக குறிப்பிடப்படுகிறது நீங்கள் அதை 0 5 என எழுதினால் அது ஆன் ON மற்றும் ஆப் OFF பீரியட் period ற்கு சமமாக இருக்கும் இதேபோல் டியூட்டி சைக்கிள் duty cycle செட்டிங் setting ன் தற்போதைய மதிப்பை நீங்கள் ரீட் read செய்யலாம் ஒரு ப்ரோக்ராம் program ல் நீங்கள் செட் set செய்த டியூட்டி சைக்கிள் duty cycle என்னவென்று உங்களுக்கு நினைவில் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் இந்த ரீட் read பங்ஷன் function ஐ கால் call செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் நாம் டைம் பீரியட் period ஐ செட் set செய்யலாம் மூன்று பங்ஷன்ஸ் functions கள் உள்ளன பீரியட் period பீரியட் எம்எஸ் period ms பீரியட் யுஎஸ் period us முதலாவது பீரியட் period செகண்ட்ஸ் seconds களில் குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது மில்லிசெகண்ட்ஸ் milliseconds களிலும் மூன்றாவது மைக்ரோசெகண்ட்ஸ் microseconds ளிலும் குறிப்பிடப்படுகிறது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் அதை செகண்ட்ஸ் seconds களில் குறிப்பிடும்போது உங்கள் பராமீட்டர் parameter ஒரு பிளோட்டிங் பாயிண்ட் floating point எண்ணாக இருக்கும் நீங்கள் 2 5 என எழுதலாம் ஆனால் நீங்கள் மில்லிசெகண்ட்ஸ்கள் milliseconds அல்லது மைக்ரோசெகண்ட்ஸ் microseconds களில் குறிப்பிடும்போது பராமீட்டர் parameter கள் இன்டிஜர் integer ஆக இருக்கும் எனவே இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள எந்த பிராக்க்ஷனல் பார்ட்ஸ் fractional parts ம் அனுமதிக்கப்படவில்லை டியூட்டி சைக்கிள் duty cycle யை வ்ரைட் write செய்வதன் மூலம் உங்கள் பீரியட் period ஐ செட் set செய்யலாம் டியூட்டி சைக்கிள் duty cycle யைக் குறிப்பிடுவதற்குப் பதிலாக உங்களுடன் கண்ட்ரோல் control ஐக் கொண்டிருப்பதற்கான மற்றொரு வழி உள்ளது பல்ஸ் விட்த் pulse width டி ஆன் t on ஐ நீங்கள் குறிப்பிடலாம் இங்கே நீங்கள் செகண்ட்ஸ் seconds கள் மில்லிசெகண்ட்ஸ் milliseconds கள் அல்லது மைக்ரோசெகண்ட்ஸ் microseconds களில் குறிப்பிடலாம் மீண்டும் செகண்ட்ஸ் seconds கள் பிளோட்டிங் பாயிண்ட் floating point டிலும் மில்லிசெகண்ட்ஸ்கள் milliseconds மற்றும் மைக்ரோசெகண்ட்ஸ் microseconds கள் இன்டிஜர் integer ஆகவும் இருக்கும் இப்போது வ்ரைட் write செய்வதற்கு ஷார்ட்கட் shortcut உள்ளது நீங்கள் நேரிடையாகவே உடனடியாக அந்த ஆப்ஜெக்ட் object ன் பெயருக்கு எதையாவது சமமாகக் கொடுத்தால் அது வ்ரைட் write செய்வதற்கு சமம் நாம் சில எடுத்துக்காட்டுகளை எடுப்போம் 50 டியூட்டி சைக்கிள் duty cycle உடன் 100 ஹெர்ட்ஸ் பல்ஸ் Hz pulse ஐ உருவாக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் 100 ஹெர்ட்ஸ் Hz ஸின் பொருள் என்ன 100 ஹெர்ட்ஸ் Hz என்றால் 1100 செகண்ட்ஸ் seconds 0 01 செகண்ட்ஸ் seconds டைம் பீரியட் time period ஆக இருக்கும் நான் இரண்டு அல்டெர்னேட் கோட்ஸ் alternate codes களைக் காட்டுகிறேன் நான் இந்த எம்பிஇடி h ஹெட்டர் header ஐ இன்குளுட் include செய்ய வேண்டும் ஏனெனில் நாம் பயன்படுத்தும் பல பங்சன்ஸ் functions கள் அனைத்தும் அங்கு இன்குளுட் include செய்யப்பட்டுள்ளன டபிள்யு அவுட் PwmOutநான் உங்களுக்கு சொன்ன பி டபிள்யு எம் PWM ஆப்ஜெக்ட் object ஆகும் இந்த கிளாஸ் class ன் ஒரு இன்ஸ்டன்ஸ் instance ஐ நாங்கள் உருவாக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்object ஐ கிரியேட்create செய்து அதை பி எம்1 PWM1 என்று அழைக்கிறீர்கள் மற்றும் பி21 p21 என்பது பின் pin ன் பெயர் ஆகும் பி21 p21 தொடர்பான டீடைல்ட் கணக்டர் detailed connector உங்களுக்குத் தெரியும் அங்கு இருபுறமும் ஒரு கணக்டர் connector இருக்கும் கன்வென்ஷன் convention என்பது பின்ஸ் pins களை இது போன்று 1 2 3 4 5 6 என நம்பெரிங் numbering செய்வதாகும் இது பின் pin எண் 21 ஒரு பி எம் PWM போர்ட் port அல்லது நீங்கள் ஆர்டினோ Arduino கணக்டர் connector ஐப் பயன்படுத்தினால் அது பி எம்டி3 PWMD3 என்று எழுதப்படுகிறது எனவே பி21 p21 க்கு பதிலாக நீங்கள் டி3 D3 என நேரடியாக எழுதலாம் மெயின் பங்ஷன் main function ல் இது நான் எழுதும் சி C கோட் code நான் இரண்டு பங்ஷன்ஸ் functions களின் பீரியட் period ஐயும் அழைக்கிறேன் மேலும் 0 01 என்றால் 100 ஹெர்ட்ஸ் Hz மற்றும் டியூட்டி சைக்கிள் duty cycle ஐ 0 5 எனவும் குறிப்பிடுகிறேன் இரண்டாவது கோட் code அதே தான் அங்கு எழுதுவதை அழைப்பதற்கு பதிலாக நான் ஷார்ட்கட் shortcut ஐப் பயன்படுத்துகிறேன் நான் நேராக பி 5 என்று எழுதினால் இதன் பொருள் உண்மையில் நாம் டியூட்டி சைக்கிள் duty cycle ஐ 0 5 என எழுதுகிறோம் இது ஒரு ஷார்ட்கட் shortcut நீங்கள் ஒரு பி டபிள்யு எம் PWM வேவ்பார்ம் waveform ஐ எவ்வாறு ஜெனரேட் generate செய்ய முடியும் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது 80 டியூட்டி சைக்கிள் duty cycle ஐக் கொண்ட 1 கிலோஹெர்ட்ஸ் KHz பல்ஸ் pulse ஆகும் இங்கே வேவ்பார்ம் waveform இதுபோன்றதாக இருக்கும் 1 கிலோஹெர்ட்ஸ் KHz என்றால் டைம் பீரியட் time period 1 மில்லிசெகண்ட்ஸ் milliseconds களாகவும் 80 டியூட்டி சைக்கிள் duty cycle ஆகவும் இருக்கும் நீங்கள் ஒரு பி எம் PWM பின் pin ஐ குறிப்பிடுவதைப் போலவே பீரியட் period ஐயும் மில்லிசெகண்ட்ஸ் milliseconds களில் குறிப்பிடுகிறீர்கள் மற்றும் டைம் பீரியட் time period 0 இது போன்ற ஒரு வேவ்பார்ம் waveform ஐ இது உருவாக்கும் இதை நாம் பின்னர் டெமான்ஸ்ட்ரேஷன் demonstration ல் காணலாம் இப்போது எஸ்டிஎம்32 STM32 போர்ட்டு board -ல் உள்ள அவைலபிள் available இன்டெரப்ட்ஸ் interrupts கள் என்ன என்பதைப் பார்ப்போம் பல அப்ளிகேஷன்ஸ் applications களில் நீங்கள் சில டிவைஸஸ் devices களை இன்டெர்பேஸிங் interfacing செய்யும் இடங்களில் சில டிவைஸஸ் devices கள் இருக்கும் அவை வெளியில் இருந்து சில இன்டெரப்ட் சிக்னல்ஸ் interrupt signals களை ஜெனெரேட் generate செய்யலாம் எஆர்எம் ARM ப்ராசஸர்ஸ் processors களில் பல இன்டெரப்ட்டிங் சோர்ஸ் interrupting source கள் உள்ளன என்று நான் குறிப்பிட்டேன் உண்மையில் போர்ட் லைன்ஸ் port lines களை நீங்கள் இன்டெரப்ட் இன்புட் interrupt input ஆக பயன்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் எஸ்டிஎம்32எப்4 STM32F4 போர்ட்டு board ன் பொதுவான பேமிலி family 23 எக்ஸ்ட்டேர்னல் இன்டெரப்ட்ஸ் external interrupts களை ஆதரிக்கின்றன இந்த 23 எக்ஸ்ட்டேர்னல் இன்டெரப்ட்ஸ் external interrupts கள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் பிரிவில் போர்ட் ஏ port A போர்ட் பி port B போர்ட் சி port C போன்ற ஜெனரல் பர்ப்போஸ் general purpose ஐஓ IO பின்ஸ் pins களைக் நாம் கொண்டுள்ளோம் இது பற்றி நான் பேசினேன் இதனை இன்டெரப்ட் இன்புட் interrupt input களாக பயன்படுத்தலாம் உண்மையான சோதனைகளில் நீங்கள் இன்டெரப்ட்டிங் சோர்ஸஸ் interrupt sources களை இணைக்க மட்டுமே இந்த பின்ஸ் pins களைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் சில குறிப்பிட்ட டிவைஸஸ் devices கள் இன்டெரப்ட்ஸ் interrupts களை உருவாக்கும் மற்றொரு பிரிவு உள்ளது உங்கள் யூ பி USB இன்டெர்பேஸ் interfaceஒரு இன்டெரப்ட் interrupt ஐ உருவாக்க முடிவது போல டைம் ஆப் டே time of day ஐ மெயின்டைன் maintain செய்யும் உங்கள் ரியல் டைம் கிளாக் real time clock ஒரு இன்டெரப்ட் interrupt ஐ உருவாக்கலாம் நீங்கள் பயன்படுத்தும் சில டைமர் timer கள் ஒரு இன்டெரப்ட் interrupt ஐ உருவாக்கலாம் நீங்கள் ஈத்தர்நெட் Ethernet போன்ற நெட்ஒர்க் இன்டெர்பேஸ் network interface ஐ வைத்திருந்தால் அந்த இன்டெர்பேஸ் interface ம் ஒரு இன்டெரப்ட் interrupt ஐ உருவாக்கும் இவை இரண்டாவது பிரிவில் வரும் டிவைஸ் ஸ்பெசிபிக் இன்டெரப்ட்ஸ் device specific interrupts கள் ஆனால் முதல் வகை மிகவும் ஜெனரல் பர்ப்போஸ் general purpose ஆகும் எங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் experiments களில் நாம் முதல் வகையைப் பயன்படுத்துகிறோம் முதல் பிரிவில் இவை ஜெனரல் பர்ப்போஸ் ஐஓ general purpose IO அல்லது ஜிபிஐஓ இன்டெரப்ட்ஸ் லைன்ஸ் GPIO interrupt lines கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பிரிவின் கீழ் ப்ராட் broad -ஆகப் பேசினால் 16 இன்டெரப்ட்ஸ் லைன்ஸ் interrupt lines கள் உள்ளன என்று கூறுகிறோம் இந்த இன்டெரப்ட்ஸ் லைன்ஸ் interrupt lines கள் லைன்0 line0 முதல் லைன்15 line15 என குறிப்பிடப்படுகின்றன நாங்கள் பயன்படுத்தும் இந்த எஆர்எம் ARM போர்ட்டு board ல் மூன்று ஜெனரல் பர்ப்போஸ் ஐஓ general purpose IO போர்ட்ஸ் ports கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் 16 பிட்ஸ் bits கள் இவை போர்ட் ஏ port A போர்ட் பி port B மற்றும் போர்ட் சி port C என்று அழைக்கப்படுகின்றன இவை போர்ட் ஏ0 port A0 முதல் போர்ட் ஏ15 port A15 போர்ட் பி0 port B0 முதல் போர்ட் பி15 port B15 போர்ட் சி0 port C0 முதல் போர்ட் சி15 port C15 வரையிலான நம்பர் number கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த 16 இன்டெரப்ட்ஸ் லைன்ஸ் interrupt lines கள் அனைத்து போர்ட் லைன்ஸ் port lines களுடன் சுதந்திரமாக இணைக்கப்படவில்லை மாறாக லைன்0 Line0 பிஎ0 PA0 பிபி0 PB0 மற்றும் பிசி0 PC0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் லைன்0 Line0 ஐப் பயன்படுத்த முயற்சிக்கும்போதெல்லாம் உங்கள் இன்டெரப்ட் interrupt இன்புட் input ஐ பிஎ0 PA0 அல்லது பிபி0 PB0 அல்லது பிசி0 PC0 உடன் இணைக்கலாம் இதன் பொருள் நீங்கள் பிஎ0 PA0 மற்றும் பிபி0 PB0 ஐ இரண்டு தனித்தனி இன்டெரப்ட் இன்புட் interrupt input களாகப் பயன்படுத்த முடியாது என்பதாகும் ஏனெனில் அவை உண்மையில் இன்டெரப்ட் interrupt ஐப் பொறுத்தவரை ஒரே லைன் line ஐக் குறிக்கின்றன இதேபோல் லைன்1 line1 பிஎ1 PA1 பிபி1 PB1 மற்றும் பிசி1 PC1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது லைன்2 line2 பிஎ2 PA2 பிபி2 PB2 மற்றும் பிசி2 PC2 மற்றும் பலவற்றோடு இணைக்கப்பட்டுள்ளது நான் சொன்னது போல் நீங்கள் இன்டெரப்ட் interrupt இன்புட் input எக்ஸ் x இன் அதே மதிப்புக்கு பிஎஎக்ஸ் PAx பிபிஎக்ஸ் PBx பிசிஎக்ஸ் PCx ஐப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் பிஎஎக்ஸ் PAx பிபிஎக்ஸ் PBx பிசிஎக்ஸ் PCxஅனைத்தும் ஒரே இன்டெரப்ட் interrupt இன்புட் லைன் input line எக்ஸ் x ஐக் குறிக்கின்றன இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று ஒரு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 16 இன்டெரப்டிங் சோர்ஸஸ் interrupting sources கள் உள்ளன ஆனால் நீங்கள் இணைப்பிற்குப் பயன்படுத்தக்கூடிய அனைத்து 48 போர்ட் இன்புட்ஸ் port inputs களும் உள்ளன இன்டெரப்ட் interrupt ல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைப்ரரி பங்ஷன்ஸ் library functions கள் பின்வருமாறு இன்டெரப்ட் ஐஎன் Interrupt In என்பது கிளாஸ் ஆகும் நீங்கள் இந்த வகையின் ஒரு ஆப்ஜெக்ட் object ஐ உருவாக்குகிறீர்கள் எம் PWM ஐப் போலவே நீங்கள் எந்த பின் pin ஐ இணைக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதையும் இங்கே குறிப்பிடவும் இவை கிடைக்கக்கூடிய பங்ஷன்ஸ் functions கள் ரீட் read என்றால் இன்டெரப்ட் இன்புட் interrupt input ன் ஸ்டேட்டஸ் status ஐ தற்போது 0 மற்றும் 1 ஆக ரீட் read செய்ய முடியும் நீங்கள் ரீட் read ஐ அழைத்தால் அது இன்டிஜெர் டைப் integer type 0 மற்றும் 1 ஆக வரும் நீங்கள் உருவாக்கும் ஆப்ஜெக்ட் object பெயரை நீங்கள் பயன்படுத்தினால் அது ரீட் read க்கான ஷார்ட்கட் shortcut ஆகும் உயர்வு என்று ஒரு செயல்பாடு உள்ளது அங்கு நீங்கள் கொடுக்கும் அளவுரு ஒரு செயல்பாட்டிற்கு ஒரு பாயின்டெர் pointer இன்டெரப்ட் இன்புட் interrupt input ல் ரைசிங் எட்ஜ் rising edge இருந்தால் அந்த செயல்பாடு தானாகவே அழைக்கப்படும் இது உங்கள் எஸன்ஷியல் பங்ஷன் essential function இன்டெரப்ட் சர்வீஸ் சப்ரூட்டீன் interrupt service subroutine அல்லது இன்டெரப்ட் ஹாண்ட்லெர் interrupt handler போன்றதாகும் நீங்கள் ஒரு சி C ப்ரோக்ராம் program ஐ எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட இன்டெரப்ட் இன்புட் interrupt input ஐக் குறிப்பிடலாம் இது உங்கள் இன்டெரப்ட் ஹாண்ட்லெர் interrupt handler ஆக இருக்கும் மேலும் நீங்கள் என்னேபிள் ஐஆர்கிவ் enable irq டிஸ்சேபிள் ஐஆர்கிவ் disable irq பங்ஷன் function களை அழைப்பதன் மூலம் இன்டெரப்ட் interrupt களை என்னேபிள் enable மற்றும் டிஸ்சேபிள் disable செய்யலாம் இது நீங்கள் விரும்பினால் இன்டெரப்ட் interrupt களை என்னேபிள் enable மற்றும் டிஸ்சேபிள் disable செய்யும் ஒரு எளிய உதாரணத்தைக் காண்பிப்போம் இடதுபுறத்தில் இன்டெரப்ட் interrupt களைப் பயன்படுத்தி ஒரு எளிய எடுத்துக்காட்டின் கோட் code ஐக் காட்டுகிறேன் இது உங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு microcontroller board என்று வைத்துக்கொள்வோம் நான் டி3 D3 லைன் line ல் ஒரு சுவிட்ச் switch ஐ இணைத்துள்ளேன் என்று சொல்லலாம் பொதுவாக நாம் ஒரு சுவிட்ச் switch ஐ இணைக்கிறோம் என்பது போன்றது இது நாங்கள் ஒரு ரெஸிஸ்டன்ஸ் resistance ஐ இணைக்கிறோம் பின்னர் நீங்கள் இது போன்ற ஒரு சுவிட்ச் switch ஐ இணைக்கிறீர்கள் மறுபுறம் நாங்கள் 5 வோல்ட்ஸ் volts களை இணைக்கிறோம் இங்கே எங்களுக்கு ரெஸிஸ்டன்ஸ் resistance உள்ளது இந்த சுவிட்ச் switch ஓப்பன் open ஆக இருந்தால் ஹை வோல்ட்டேஜ் high voltage அல்லது லாஜிக் 1 logic 1 டி3 D3 க்கு வரும் அதை அழுத்தினால் அது கிரவுண்ட் ground ல் ஷார்ட் short ஆகும் மற்றும் லாஜிக் 0 logic 0 வரும் மேலும் டி2 D2 ன் மறுபுறம் எல் டி LED யை இணைக்கிறோம் நாங்கள் ஒரு ரெஸிஸ்டன்ஸ் resistance ஐ இணைக்கிறோம் பின்னர் நீங்கள் ஒரு எல் டி LED ஐ இணைக்கிறீர்கள் பின்னர் அதை 5 வோல்ட்ஸ் volts உடன் இணைக்கிறோம் எனவே டி2 D2 0 ஆக இருக்கும்போதெல்லாம் கரண்ட் பிளோ current flow ஆவதால் எல் டி LED ஒளிரும் டி2 D2 1 ஆக இருந்தால் கரண்ட் பிளோ current flow இருக்காது ஏனெனில் இருபுறமும் ஒரே வோல்ட்டேஜ் voltage ல் இருக்கும் மற்றும் எல் டி LED ஒளிராது இப்படித்தான் நான் கனக்க்ஷன்ஸ் connections களை உருவாக்கியுள்ளேன் நான் விரும்புவது என்னவென்றால் இந்த சுவிட் switch ஐ அழுத்தும் ஒவ்வொரு முறையும் எல் டி LED யின் க்ளோயிங் ஸ்டேட்டஸ் glowing status மாறும் அதாவது அது ஆன் ஆப் on off ஆன் ஆப் on off போன்றது ப்ரோக்ராம் program ல் வழக்கம் போல் இந்த எம்பெட் ஹெஜ் mbed h ஐ சேர்த்துள்ளோம் பின்னர் நாம் இன்டெரப்ட்இன் InterruptIn என்ற ஒரு ஆப்ஜெக்ட் object வகையை உருவாக்கியுள்ளோம் சுவிட்ச் switch என்ற பெயரைக் கொடுத்துள்ளோம் அதை டி3 D3 உடன் இணைத்துள்ளோம் டி3 D3 என்பது இன்டெரப்ட் இன்புட் interrupt input ஐ நீங்கள் இணைத்த பின் நம்பர் pin number இது நம்மை டிஜிட்டல் அவுட்புட் பின் output pin க்கு வழி நடத்துகிறது அதற்காக நாம் பயன்படுத்தும் மற்றொரு ஆப்ஜெக்ட் object உள்ளது அது டிஜிட்டல் அவுட் digital out என்று அழைக்கப்படுகிறது எல்லா டிஜிட்டல் அவுட்புட் போர்ட் லைன்ஸ் digital output port lines களுக்கும் டிஜிட்டல் அவுட் digital out வகையின் இந்த ஆப்ஜெக்ட் object ஐ நாங்கள் பயன்படுத்துகிறோம் மேலும் இது இந்த கனக்க்ஷன் connection பெயரை வழிநடத்தியது இங்கே நான் போர்ட் எண் டி2 D2 ஐப் பயன்படுத்தினேன் இது எனது முக்கிய பங்க்ஷன் function இங்கே நாங்கள் முதலில் இந்த ரைஸ் rise க்கு அழைப்பு விடுத்துள்ளோம் சுவிட்ச் switch என்பது நீங்கள் உருவாக்கிய ஆப்ஜெக்ட் object ரைஸ் switch rise என்றால் பொருள் சுவிட்ச் switch தொடர்பாக நான் இந்த பங்க்ஷன் function ஐ அழைக்கிறேன் மேலும் நான் டோஃகிள் toggle என்று கொடுப்பதன் பொருள் டோஃகிள் toggle -ன் அட்ரஸ் address ஆகும் டோஃகிள் toggle என்பது ஒரு பங்க்ஷன் function ன் பெயர் இதன் பொருள் என்னவென்றால் இன்டெரப்ட் இன்புட் interrupt input ல் ரைசிங் எட்ஜ் rising edge வரும் போதெல்லாம் டோஃகிள் toggle பங்க்ஷன் function ஆட்டோமேட்டிக்கல்லி automatically அழைக்கப்படும் அதன் பிறகு உங்கள் முக்கிய ப்ரோக்ராம் program காத்திருக்கும் டம்மி லூப் dummy loop உள்ளது ஒவ்வொரு முறையும் ஒரு சுவிட்ச் பிரஸ் switch press இருப்பதால் ஒரு இன்டெரப்ட் interrupt வரும் போது என்ன நடக்கும் டோஃகிள் toggle என்பது எல் டி LED டி LED ஐ எக்ஸிகுயூட்execute செய்யும் வழிநடத்தியது 0 ஆக இருந்தால் அது 1 ஆக மாறும் அது 1 ஆக இருந்தால் அது 0 ஆக மாறும் எனவே ஒவ்வொரு சுவிட்ச் பிரஸ் switch press -ன் போதும் டோஃகிள் toggle அழைக்கப்படும் மற்றும் ஸ்டேட்டஸ் status ம் மாறும் இதன் மூலம் இந்த லெக்ச்சர் lecture ன் முடிவுக்கு வருகிறோம் இங்கே பி டபிள்யூ எம் PWM மற்றும் எஸ் எம்32 போர்ட்டு STM 32 board ல் அவைலபிள் available ஆக உள்ள இன்டெரப்ட் இன்டெர்பேஸ் interrupt interface கள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி உங்களுக்குச் சொல்ல முயற்சித்தோம்